பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 25 வது லெக்சர் ஆகும் இன்று பீட்டா மற்றும் காமா என்ற சில பிரத்யேகமான ஃபங்ஷன்களை பார்க்க இருக்கிறோம் இவையும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் வகையைச் சார்ந்தவையே இதற்கு முந்தைய லெக்சரில் மிகவும் பயனுள்ள ஒரு கம்பேரிஸன் டெஸ்ட்டை பார்த்தோம் இதில் f எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுத்துக் கொள்ளும் f ஒரு டைப் 1 இம்ப்ராப்பர் இண்டக்ரல் ஆக இருந்தால் ax≤b ∞ என்ற இடைவெளியில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் fx எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுத்து கொள்ளும் அந்த இடைவெளியில் gx fx ஐ விட பெரிய மதிப்புகளையே எடுத்துக் கொள்ளும் இப்படியான ஒரு நிலையில் fxgx என்ற விகிதத்தின் லிமிட்டை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் அந்த லிமிட்டை வைத்து முடிவுகள் கிடைக்கும் g கன்வர்ஜ் ஆனால் f கன்வர்ஜ் ஆகும் அல்லது அப்படியே தலைகீழாகவும் மாறலாம் இன்று இரண்டு வகை இன்டக்ரல்களையும் பார்க்கப் போகிறோம் அதாவது டைப் 1 மற்றும் டைப் 2 வகை இன்டக்ரல்கள் ஆகும் டைப் 1 என்ற வகையில் எல்லையில் இருக்கும் ஆனால் இன்டக்ரன்ட் பவுண்டட் ஆக இருக்கும் டைப் 2 என்ற வகையில் a க்கும் b க்கும் இடையில் ஏதோ ஒரு புள்ளியில் இன்டக்ரன்ட் அன்பவுண்டட் ஆக இருக்கும் இரண்டு வகையையும் சேர்த்துப் பார்க்கப் போகிறோம் டைப் 1 ஆக இருந்தால் x→∞ என்ற லிமிட் எடுத்துக் கொள்ள வேண்டும் டைப் 2 ஆக இருந்தால் x→a என்ற லிமிட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் லிமிட்டை பொறுத்துத்தான் முடிவுகள் எடுக்கப்படும் k≠0 என்றிருந்தால் abfxdx மற்றும் abgxdx என்ற இரண்டு இன்டக்ரல்களுமே ஒரே தன்மையைக் கொண்டிருக்கும் k0 ஆகி abgxdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் கண்டிப்பாக abfxdx கன்வர்ஜ் ஆகும் abgxdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் abfxdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் k∞ ஆக இருக்கும்போது abgxdx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆனால் abfxdx என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் இந்தப் புரிதலோடு பீட்டா மற்றும் காமா என்ற பிரத்யேகமான ஃபங்ஷன்களின் கன்வர்ஜன்ஸை பார்க்க இருக்கிறோம் முதலில் இந்த இரு ஃபங்ஷன்களையும் வரையறுத்துக் கொள்வோம் அந்தப் பிரத்யேகமான ஃபங்ஷன்களை வரையறுப்பதற்கு முன்பாக முந்தைய லெக்சரில் பார்த்த டெஸ்ட் இன்டக்ரல்களில் இன்று தேவைப்படும் சிலவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் ab1x apdx என்ற டெஸ்ட் இன்டக்ரல் டைப் 2 இன்டக்ரல்களுக்காகப் பயன்படுத்தப்பட்டது இந்த டெஸ்ட் இன்டக்ரல் p1 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் p≥1 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் மேலும் a1xpdx என்ற டெஸ்ட் இன்டக்ரல் டைப் 1 இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த டெஸ்ட் இன்டக்ரல் p1 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் p≤1 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் எடுத்துக்கொள்ள போகும் அந்த பிரத்யேகமான ஃபங்ஷன்களுக்காக இந்த இரண்டு டெஸ்ட் இன்டக்ரல்களும் பயன்படுத்தப்படும் இப்போது பீட்டா மற்றும் காமா ஃபங்ஷன்களுக்கு வருவோம் பீட்டா ஃபங்ஷன் எப்படி வரையறுக்கப்படுகிறது என்று பார்ப்போம் Bmn01xm 11 xn 1dx இதில் m0n0 Bmn என்பது பீட்டா ஃபங்ஷனின் குறியீடு குறிப்பாக பார்க்க வேண்டியது m மற்றும் n இரண்டுமே நேர்மறை மதிப்புகளை எடுத்துக் கொண்டால்தான் இந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் அடுத்து எடுத்துக் கொள்ளும் ஃபங்ஷன் காமா ஃபங்ஷன் ஆகும் 0e xxn 1dx என்ற இம்ப்ராபர் இன்டக்ரலே காமா ஃபங்ஷன் ஆகும் n0 ஆக இருந்தால்தான் இந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் மறுபடியும் முதலில் எடுத்துக் கொண்ட Bmn01xm 11 xn 1dx m0n0 என்ற இன்டக்ரலை பார்ப்போம் இந்த இன்டக்ரல் டைப் 2 இம்ப்ராபர் இன்டக்ரல் ஆகும் x 0 அல்லது 1 ஐ அணுகும்போது இந்த இன்டக்ரன்ட் அன்பவுண்டட் ஆகலாம் m 1 எதிர்மறை எண்ணாக இருந்தால் x 0 ஐ அணுகும்போது xm 1 என்ற பதம் அன்பவுண்டட் ஆகும் அதே மாதிரி n 1 எதிர்மறை எண்ணாக இருந்தால் x 1 ஐ அணுகும்போது 1 xn 1 என்ற பதம் அன்பவுண்டட் ஆகும் ஆகையால் இது ஒரு இம்ப்ராபர் இன்டக்ரல் ஆஃப் டைப் 2 ஆகும் இரண்டாவதாக பார்க்கப் போகும் காமா இன்டக்ரலின் எல்லையில் இருப்பதால் அது ஒரு இம்ப்ராப்பர் இண்டக்ரல் ஆஃப் டைப் 1 ஆகும் ஆனால் n 10 ஆக இருந்தால் x 0 ஐ அணுகும்போது அந்த இன்டக்ரன்ட் அன்பவுண்டடாக ஆகும் ஆகையால் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் டைப் 2 ஆகவும் இருக்கலாம் அதனால் இந்த இன்டக்ரல் இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக அதாவது ஒரு டைப் 3 இன்டக்ரலாக எடுத்துக் கொள்ளலாம் முந்தைய லெக்சர்களின் மூலம் கிடைத்த கன்வர்ஜன்ஸை பற்றிய புரிதலை வைத்து இந்த இரண்டு இன்டக்ரல்களின் கன்வர்ஜன்ஸை ஆராயலாம் இப்போது பீட்டா ஃபங்ஷனின் கன்வெர்ஜன்ஸை பார்க்கலாம் முதலில் mn≥1 என்று எடுத்துக் கொள்ளலாம் m≥1 என்பதால் m 1≥0 அதாவது x இன் பவர் நேர்மறையாக இருக்கும் அதே மாதிரி n≥1 என்பதால் n 1≥0 அதாவது 1 x இன் பவர் நேர்மறையாக இருக்கும் ஆகையால் mn≥1 ஆக இருந்தால் பீட்டா ஃபங்ஷனில் உள்ள இன்டக்ரன்ட் ஒரு பவுண்டட் ஃபங்ஷனாக இருக்கும் இது போன்ற ஒரு நிலையில் பீட்டா ஃபங்ஷன் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரலாக இருக்கும் அதனால் mn≥1 ஆக இருக்கும்போது அந்த இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸைப் பற்றி ஆராயத் தேவையில்லை இந்த குறிப்பிட்ட ஒரு நிலையில் மட்டும் இது ப்ராப்பர் இன்டக்ரலாக இருப்பதால் கன்வர்ஜன்டாக இருக்கும் m மற்றும் n இரண்டுமே 1 ஐ விட குறைவாக இருந்தால்தான் இந்த இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸ் குறித்துப் பேசுவது குறிப்பிடத் தக்க விஷயமாக இருக்கும் பீட்டா ஃபங்ஷனில் உள்ள m 1 மற்றும் n 1 எதிர்மறை எண்களாகும் அதாவது x மற்றும் 1 x இன் பவர் எதிர்மறையாக இருக்கும் இன்டக்ரன்ட் ஒரு அன்பவுண்டட் ஃபங்ஷனாக இருப்பதால் இது ஒரு டைப் 2 இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் அதனால் mn1 என்று எடுத்துக் கொள்வோம் x0 மற்றும் x1 என்ற இரண்டு எல்லைகளும் சிக்கல் அளிப்பதாக இருப்பதால் இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் மேலே கூறியது போல் இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் 01xm 11 xn 1dx0cxm 11 xn 1dx⏟I1c1xm 11 xn 1dx⏟I2 முதல் இன்டக்ரலை I1 என்றும் இரண்டாவது இன்டக்ரலை I2 என்றும் குறித்துக் கொள்ளலாம் இரண்டு இன்டக்ரலையும் தனித்தனியாக கன்வர்ஜன்ஸுக்காக ஆராய்வோம் I1 என்ற இன்டக்ரலில் xm 1 என்ற பதம் இருப்பதால் x 0 ஐ அணுகும்போது அது இம்ப்ராப்பர் ஆகும் I2 என்ற இன்டக்ரலில் 1 xn 1 என்ற பதம் இருப்பதால் x 1 ஐ அணுகும்போது அது இம்ப்ராப்பர் ஆகும் முதலில் I10cxm 11 xn 1dx என்ற இன்டக்ரலை எடுத்துக் கொள்ளலாம் இந்த இம்ப்ராப்பர் இன்டக்ரலில் உள்ள இன்டக்ரன்ட் xm 11 xn 1ஆகும் இதனுடன் கம்பேர் செய்ய ஒரு ஃபங்ஷனைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் கம்பேர் செய்ய ஒரு ஃபங்ஷனைத் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த இன்டக்ரன்ட் எந்த பதத்தினால் அன்பவுண்டட் ஆகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் x 0 ஐ அணுகும்போது 1 xn 1 என்ற பதம் பவுண்டடாகவே இருக்கும் ஆனால் xm 1 என்ற பதம் அன்பவுண்டடாக ஆகும் ஆகையால் x 0 ஐ அணுகும்போது இந்த இன்டக்ரன்டின் தன்மையை xm 1என்ற பதம்தான் தீர்மானிக்கும் gx1x1 m என்று தேர்ந்தெடுக்கக் காரணம் அந்தப் பதம்தான் g ஐ தேர்ந்தெடுத்த பின் fxgx என்ற விகிதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்பவுண்டடாக போகக்கூடிய அந்த பதம் ரத்தாகி விடும் அதனால் ஒரு வரையறுக்கப்பட்ட எண் லிமிட்டாக கிடைக்கும் ஆகையால் fxgx என்ற விகிதத்தின் லிமிட்டைக் கணக்கிடலாம் x→0fxgxx→0x1 mxm 11 xn 11 விகிதத்தில் xm 1 என்பது அடிப்பட்டு போகும் x 0 ஐ அணுகும்போது 1 xn 1 என்பது 1 ஐ அணுகும் மொத்தத்தில் x→0fxgx1 ஆகையால் கம்பேரிஸன் டெஸ்ட் மூலம் எடுத்துக்கொண்ட இம்ப்ராப்பர் இன்டக்ரலின் தன்மையும் g என்ற ஃபங்ஷனின் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போது g என்ற ஃபங்ஷனின் தன்மையைக் கணிக்கலாம் எடுத்துக் கொண்டிருக்கும் டெஸ்ட் இண்டக்ரல் 0c1x1 mdx என்பதே இது ஏற்கனவே பார்த்திருக்கும் ஒரு டெஸ்ட் இன்டக்ரல் ஆகும் 1 m1 ஆக இருந்தால்தான் இந்த இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் அதாவது m0 என்றிருந்தால் மட்டுமே இந்த இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆக டெஸ்ட் இன்டக்ரலின் தன்மையை மறுபடியும் ஆராயலாம் 1 m1 ஆக இருந்தால் அதாவது m0 என்றிருந்தால் தான் இந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் இந்த இன்டக்ரல் எப்போது டைவர்ஜ் ஆகும் என்பதும் தெரியும் 1 m≥1 ஆக இருந்தால் அதாவது m≤0 ஆக இருந்தால் இந்த இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் இந்த இன்டக்ரலின் தன்மை அதாவது எப்போது கன்வர்ஜ் அல்லது டைவர்ஜ் ஆகும் என்பது தெரிந்த விவரம் x→0fxgx என்பதன் மதிப்பு ஒரு கான்ஸ்டன்டாக இருப்பதால் இந்த டெஸ்ட் இன்டக்ரல் மற்றும் கொடுத்த இன்டக்ரலும் ஒத்த தன்மையை கொண்டிருக்கும் ஆக கம்பேரிஸன் டெஸ்டின்படி I1 என்ற இன்டக்ரல் m0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் m≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் m 1 என்று எடுத்துக் கொண்டிருப்பதால் 0m1 என்ற இடைவெளியில் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் m≤0 என்று இருந்தால் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் இதையடுத்து இரண்டாவது இன்டக்ரலை எடுத்துக் கொள்வோம் முதன்முதலில் எடுத்த இன்டக்ரலை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொண்டோம் அதில் I2c1xm 11 xn 1dx என்பதே இரண்டாவது இன்டக்ரல் அதில் உள்ள இன்டக்ரன்ட் fxxm 11 xn 1என்ற ஃபங்ஷன் ஆகும் இதில் n 1 எதிர்மறையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் ஆகையால் x 1 ஐ அணுகும்போது இந்த ஃபங்ஷனின் தன்மை 1 x என்ற பதத்தினால்தான் தீர்மானிக்கப்படுகிறது 1 n என்ற பதத்திற்கேற்ற gx ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் ஆகையால் gx11 x1 n என்று எடுத்துக் கொள்வோம் x→1 fxg என்ற லிமிட்டை கணிக்க வேண்டும் 1 x1 n என்பது விகிதத்தின் மேல் பகுதிக்குச் செல்வதால் fxg இல் 1 x1 n என்ற பதம் ரத்தாகி விடும் அதையடுத்து மீதம் இருப்பது xm 1 மட்டுமே முந்தைய இன்டக்ரலில் கிடைத்தது போலவே ஒரு முடிவு இங்கேயும் கிடைத்திருக்கிறது x→1 fxgx→1 xm 1 என்பதால் டெஸ்ட் இன்டக்ரலின் தன்மையும் எடுத்துக்கொண்ட இம்ப்ராப்பர் இன்டக்ரலின் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுத்த டெஸ்ட் இன்டக்ரல் 0c11 ndx என்ற இன்டக்ரல் ஆகும் இந்த இன்டக்ரல் 1 n1 அதாவது n0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் அப்படி இல்லையென்றால் 1 n≥1 அதாவது n≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் இரண்டாவது இன்டக்ரலும் 0n1 என்று இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் n≤0 என்று இருந்தால் டைவர்ஜ் ஆகும் முதல் இன்டக்ரலில் கிடைத்த நிபந்தனையே இதிலும் கிடைத்துள்ளது ஆனால் முதல் இன்டக்ரலில் m க்கு நிபந்தனை கிடைத்தது இதில் n க்குக் கிடைத்துள்ளது அதாவது 01xm 11 xn 1dx என்ற பீட்டா ஃபங்ஷனை இரண்டாகப் பிரித்துக் கொண்டோம் இரண்டு இண்டக்ரலின் கன்வர்ஜன்ஸைத் தனித்தனியாக ஆராய்ந்தோம் தனித்தனியாக ஆராய்ந்ததில் கிடைத்த முடிவு பீட்டா ஃபங்ஷன் m n0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் என்பதே பீட்டா ஃபங்ஷன் m n ≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் ஆகையால் ஒவ்வொரு முறை பீட்டா ஃபங்ஷனை எடுத்துக் கொள்ளும்போது mn0 என்பதை ஒரு நிபந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் m மற்றும் n இரண்டையும் ≤0 ஆக எடுத்தால் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் என்பதே காரணம் பீட்டா ஃபங்ஷனை அடுத்து n0e xxn 1dx என்ற காமா ஃபங்ஷனின் கன்வர்ஜன்ஸை கவனிக்கலாம் n0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் என்பதாக ஒரு முடிவு கிடைக்கும் அதில் n≥1 ஆக இருந்தால் இன்டக்ரன்ட் பவுண்டடாக இருக்கும் இங்கேயும் இரண்டு பகுதிகளாகப் பிரித்துக்கொள்ள வேண்டும் முதல் இண்டக்ரலில் 0x≤a ஆகவும் இரண்டாவதில் a இல் இருந்து வரை என்பதாக எடுத்துக்கொள்வோம் அப்போது 0e xxn 1dx0ae xxn 1dxae xxn 1dx என்று கிடைக்கும் முதல் பகுதியில் n 0 ஆக இருப்பதால் எந்த ஒரு சிங்குலாரிட்டியும் இல்லை ஆகையால் xn 1 அன்பவுண்டடாக போகாது e x உம் பவுண்டடாக இருக்கும் அதனால் 0ae xxn 1dx இல் உள்ள இன்டக்ரன்ட் பவுண்டடாக இருக்கும் ஆகையால் இரண்டாவது இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸை கவனிக்கலாம் இதன் எல்லையில் இன்ஃபினிடி இருப்பதால் n1 ஆக இருந்தாலும் இம்ப்ராப்பராக இன்டக்ரல் ஆஃப் டைப் 1 ஆக இருப்பதால் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது இதில் உள்ள இன்டக்ரன்ட் fxe xxn 1 ஆகும் x ∞ ஐ அணுகும்போது இந்த ஃபங்ஷனின் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் gx1x2அல்லது 1xpp1 இதில் எதை வேண்டுமானாலும் gx ஆக எடுத்துக் கொள்ளலாம் அப்படி எடுப்பதற்கான காரணத்தைப் பார்க்கலாம் gx1x2 என்று எடுத்தால் fxgx xn1ex 0 என்று ஆகும் gx இல் உள்ள x2 விகிதத்தின் மேல் பகுதிக்குச் சென்று xn1ex என்றாகும் gx 1xp என்றெடுத்தாலும் fxgx xn 1pex என்றாகும் n≥1 ஆக இருப்பதால் n 1p என்பது நேர்மறையாகவே இருக்கும் இதில் உள்ள எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்ஷன் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு ஃபங்ஷன் ஆகும் x ஐ அணுகும்போது விகிதத்தின் மேலே உள்ள x இன் பவர் நேர்மறையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அதை விட மிக வேகமாக ex ஐ சென்று அடையும் x இன் பவர் எந்த ஒரு நேர்மறை எண்ணாக இருந்தாலும் இந்த லிமிட் 0 என்று ஆகும் உதாரணத்திற்கு xp என்று எடுத்தால் எடுக்க வேண்டிய லிமிட் xn 1pex என்று ஆகும் அதில் n≥1 மற்றும் p1 ஆகையால் x இன் பவர் நேர்மறையாக இருக்கும் பார்க்கப் போனால் x இன் பவர் 1 என்ற எண்ணை விட பெரியதாகவே இருக்கும் அப்படி இருந்தும் x ஐ அணுகும்போது லிமிட் 0 ஆகும் லிமிட் 0 ஆவதால் g fx ஐ விட வேகமாக வளரும் ஒரு ஃபங்ஷன் என்றாகும் இங்கு g 1x2 அப்படிப்பட்ட g இன் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் f இன் இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் கம்பேரிஸன் டெஸ்டில் மூன்று விதமான முடிவுகள் கிடைத்தன அதில் லிமிட் 0 ஆவதால் g வேகமாக வளரும் அல்லது வேகமாக அன்பவுண்டடாக போகும் x ஐ அணுகும்போது g f ஐ விட வேகமாக வளர்கிறது ஆகையால் g இன் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும்போது f உம் கன்வர்ஜ் ஆகும் p1 ஆக இருக்கும்போது a1xpdx கன்வர்ஜ் ஆகும் என்பதால் n≥1 ஆக இருக்கும்போது n கன்வர்ஜ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு g ஐ எடுத்ததன் விளைவுதான் விகிதத்தின் லிமிட் 0 ஆனது g கன்வர்ஜ் ஆவதால் f உம் கன்வர்ஜ் ஆகும் ஆகையால் n≥1ஆக இருக்கும்போது n கன்வர்ஜ் ஆகும் n இரண்டாகப் பிரித்து எழுதிக்கொண்டோம் ஒன்று 0 இலிருந்து a வரை என்ற இடைவெளி ஆகும் எந்த ஒரு ஆர்பிட்ரரி a க்கும் அந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் இரண்டாவது இன்டக்ரல் n≥1 என்று இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் என டெஸ்ட் மூலம் உறுதி செய்தோம் n≥1 ஆக இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் அடுத்து 0n1 ஆக இருந்தால் என்னவாகும் என்பதைப் பார்க்க வேண்டும் இன்டக்ரலை அதே மாதிரி பிரித்து எழுதிக் கொள்ள வேண்டும் ஒன்று 0 இலிருந்து a வரை மற்றொன்று a இலிருந்து ∞ வரை என்று பிரித்துக் கொள்ளலாம் அதாவது 0e xxn 1dx0ae xxn 1dxae xxn 1dx என்று எழுதலாம் முந்தைய ஆய்வின் அடிப்படையில் அதே காரணத்திற்காகவே இந்த இரண்டாவது இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று கூறலாம் 0n1 என்று இருந்தாலும் அதே g ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் லிமிட் அதே மாதிரி 0 என்றாகும் g கன்வர்ஜ் ஆவதால் இந்த இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் 0n1 என்று இருந்தாலும் ae xxn 1dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆவதால் 0ae xxn 1dx என்ற இன்டக்ரலை ஆய்வு செய்வோம் 0n1 என்று இருப்பதால் x இன் பவர் எதிர்மறையாக இருக்கும் அதனால் x 0 ஐ அணுகும்போது e xxn 1 ஒரு அன்பவுண்டட் ஃபங்ஷனாகி விடும் ஆகையால் இது ஒரு டைப் 2 இம்ப்ராப்பர் இன்டக்ரல் எனவே கன்வர்ஜன்ஸ் டெஸ்ட் செய்ய அதன் இன்டக்ரன்டை fxe xxn 1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அதில் உள்ள xn 1 என்ற பதம் அன்பவுண்டடாக போவதால் gxxn 1 என்று எடுத்து x 0 ஐ அணுகும்போது லிமிட்டை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் x 0 ஐ அணுகும்போது லிமிட் அன்பவுண்டடாக போவதால் லிமிட்டை ஆராய வேண்டும் e01 என்பதால் இந்த பதத்தினால் சிக்கல் இல்லை விகிதத்தின் லிமிட் 1 என்று ஆவதால் 0 அல்லாத ஒரு எண் கிடைத்திருக்கிறது அதனால் fx மற்றும் gx என்ற இரு ஃபங்ஷன்களும் ஒரே தன்மையைக் கொண்டிருக்கும் fxgx e x 1≠0 0n1 என்று இருப்பதால் gx1x1 n என்ற ஃபங்ஷனின் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் இந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆவதால் அதனுடன் சேர்ந்து காமா இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் gx1x1 n என்ற ஃபங்ஷனின் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆனால் அதனுடன் சேர்ந்து காமா இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் 0n1 என்பதால் மட்டுமே gx கன்வர்ஜ் ஆகிறது 0n1என்று இருந்தால் 0 a1x1 ndx என்ற இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் அதனால் 0n1 என்று இருந்தால் n கன்வர்ஜ் ஆகும் மூன்றாவதாக n≤0 என்றிருந்தால் என்னவாகும் என்று பார்க்கலாம் கடைசியாக n≤0 என்று எடுக்கலாம் அதே மாதிரி இரண்டாகப் பிரிக்கலாம் 0e xxn 1dx0ae xxn 1dxae xxn 1dx அவ்வாறு பிரித்து இரண்டையும் தனித்தனியாக ஆய்வு செய்யலாம் ae xxn 1dx என்பது கன்வர்ஜ் ஆகும் ஒரு இன்டக்ரல் என்பது தெரிந்ததே fxe xxn 1 என்றும் gxxn 1 என்றும் எடுத்துக் கொள்வோம் இதில் n எதிர்மறையாக இருப்பதால் அன்பவுண்டடாக இருக்கும் x 0 ஐ அணுகும்போது லிமிட் என்னாகும் என்பதைப் பார்க்கவேண்டும் இங்கே x 0 ஐ வலதுப் புறத்திலிருந்து அணுக வேண்டும் அப்படி இருந்தாலுமே e0 1 அதாவது 0 அல்லாத ஒரு எண் லிமிட்டாக இருக்கும் அதனால் எடுத்துக்கொண்ட இன்டக்ரலும் 0a1x1 ndx என்ற இன்டக்ரலும் ஒத்த தன்மையைக் கொண்டிருக்கும் n≤0 என்பதால் 1 n≥1 ஆகையால் இந்த இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் 1 n1 ஆக இருந்தால்தான் இந்த இன்டக்ரல் கன்வெர்ஜ் ஆகும் இங்கே n≤0 என்பதால் பவரில் உள்ள 1 n≥1 என்று ஆகும் அதனால் 0a1x1 ndx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் ஆகையால் 0ae xxn 1dx என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் அதாவது n≤0 என்று இருந்தால் n டைவர்ஜ் ஆகும் அனைத்து சாத்தியக் கூறுகளையும் ஆராய்ந்து விட்டோம் n≤0 0n1 மற்றும் n≥1 அதில் 0n1 மற்றும் n≥1 என்ற இரண்டு பட்சத்திலும் n என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் n≤0 ஆக இருந்தால் ஏற்கெனவே விளக்கியபடி இந்த இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் நிறைவாக n மற்றும் பீட்டா இரண்டுமே கன்வர்ஜ் ஆவதில் சில சிக்கல்கள் இருந்தன அதற்கு எதிர்மறையாகக்கூடிய பவரே காரணம் ஆகையால் n நேர்மறையாக இருந்தால் n கன்வர்ஜ் ஆகும் என்றும் mn நேர்மறையாக இருந்தால் Bmn கன்வர்ஜ் ஆகும் என்பதாகப் புரிந்து கொள்கிறோம் ஆக மொத்தத்தில் 01xm 11 xn 1dx என்ற பீட்டா ஃபங்ஷன் mn0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் என்றும் mn≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் என்றும் பார்த்தோம் அதே போல் 0e xxn 1dx என்ற காமா ஃபங்ஷன் n0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் என்றும் n≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் என்றும் பார்த்தோம் அடுத்த லெக்சரில் பீட்டா காமா ஃபங்ஷனின் Beta Gamma function சில தன்மைகளைப் பார்க்கலாம் இந்த பிரத்யேகமான ஃபங்ஷன்களை மதிப்பிடவும் செய்யலாம் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது